கார்ட்டீசியன் மற்றும் உருளை ஆயத்தொலைகளில் கோடு மேற்பரப்பு மற்றும் கன அளவு கூறுகள் நீங்கள் கவனித்தது போல நாம் இதுவரை கையாண்டது மின்புலங்களை மற்றும் மின்னூட்டங்களில் உள்ள விசையை கணக்கிடுவது ஆகும் இதற்காக நாம் செய்ய வேண்டியது சூழ்நிலையைப் பொறுத்து வெவ்வேறு ஆய முறைகளைப் பயன்படுத்துதல் ஆகும் எனவே இந்த பாடத்தில் நான் என்ன செய்யப்போகிறேன் என்றால் மூன்று ஆய முறைகளையும் அவற்றின் கோட்டு கூறுகள் மேற்பரப்பு கூறுகள் மற்றும் கன அளவு கூறுகள் ஆகியவற்றை மீளாய்வு செய்வதன் மூலம் அவற்றை நீங்கள் எளிதாகப் பயன்படுத்த முடியும் நான் உங்களுக்காக கார்ட்டீசியன் ஆய முறையை மீளாய்வு செய்யப் போகிறேன் உங்களுக்காக உருளை ஆய முறை மற்றும் இறுதியாக கோள ஆய முறை ஆகியவற்றை நான் மீளாய்வு செய்யப் போகிறேன் இவையே நாம் பல கணக்குகளில் அடிக்கடி பயன்படுத்தும் மற்ற முறைகள் ஆகும் எனவே கார்ட்டீசியன் ஆய முறையிலிருந்து ஆரம்பிக்கலாம் அதில் ஆதியிலிருந்து ஒரு புள்ளியானது x y மற்றும் z ஆயத்தொலைவுகளால் கொடுக்கப்படும் எனவே நான் ஒரு புள்ளிக்கு x y மற்றும் z கொடுக்கிறேன் என்றால் நான் x திசையில் x y திசையில் y பின்னர் z திசையில் z தூரம் நகர்கிறேன் எனவே இந்த தூரம் y ஆகவும் இந்த தூரம் x ஆகவும் இந்த உயரம் z ஆகவும் இருக்கும் இந்த ஆய முறையில் கோடு கூறு என்னவென்றால் நான் புள்ளி x y z லிருந்து அருகிலுள்ள அடுத்த புள்ளிக்குச் செல்லும்போது அதாவது இது x கூட்டல் dx y கூட்டல் dy மற்றும் z கூட்டல் dz ஆக இருக்கலாம் எனவே கோடு கூறு dl வெக்டர் x திசையில் dx அலகு வெக்டர் கூட்டல் y திசையில் dy அலகு வெக்டர் கூட்டல் z திசையில் dz அலகு வெக்டர் என வழங்கப்படுகிறது dl dxx dyy dzz அடுத்து நான் மேற்பரப்பளவு கூறு பற்றி விளக்கப் போகிறேன் மேலும் வெக்டர் தன்மையைக் கொண்ட மேற்பரப்பளவு கூறு பற்றிய கருத்தை நீங்கள் பழகிக்கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக மின்புலத்தின் பாயத்தை கணக்கிடும்போது மேற்பரப்பளவை ஒரு வெக்டர் அளவையாக பயன்படுத்தியதை கண்டோம் இதேபோல் நாம் விரிகை மற்றும் அது போன்றவற்றைக் கணக்கிடும்போது விரிகை தேற்றத்தைப் பயன்படுத்தும் போது மேற்பரப்பளவை ஒரு வெக்டர் அளவையாக எடுத்துக்கொண்டோம் எனவே கார்ட்டீசியன் ஆயத்தொலைகளில் மேற்பரப்பளவு செங்குத்தாக x திசையில் மேற்பரப்பளவு y திசையில் மேற்பரப்பளவு மற்றும் z திசையில் மேற்பரப்பளவு ஆகியவற்றை அடையாளம் காண விரும்புகிறேன் மரபொழுங்கு படி x திசையில் மேற்பரப்பளவு x அச்சுக்கு செங்குத்தாக இருக்கும் எனவே இது yz தளத்திற்கு இணையாகவும் இந்த தூரம் dy ஆகவும் இந்த தூரம் dz ஆகும் மேற்பரப்பளவு கூறு ds ஐ y z dx dy என எழுதப் போகிறேன் இல்லை அது இல்லை dx ஆனது x க்கு செங்குத்தாக உள்ளது எனவே நான் அதை x திசையில் dy dz என்று எழுத வேண்டும் இதேபோல் y திசையில் உள்ள பரப்பு கூறு y அச்சுக்கு செங்குத்தாக இருக்கும் மேலும் இது x கூறு x அகலம் dx உயரம் dz ஆகியவற்றைக் கொண்டிருக்கும் எனவே அந்த திசையில் ds ஆனது dx dz ஆக y திசையிலும் மேலும் z திசையில் இதேபோல நான் dx dy என z திசையில் கொள்ள முடியும் எனவே நான் இவ்வாறு கார்ட்டீசியன் ஆயத்தொலைகளில் மேற்பரப்பளவு கூறை வரையறுக்கலாம் ds dydzx ds dxdzy ds dxdyz மூன்றாவதாக கன அளவு கூறை உங்களுக்காக நான் கண்டுபிடிக்கப் போகிறேன் இயற்கையாகவே கனஅளவு கூறு கார்ட்டீசியன் ஆயமுறையில் ஒரு பெட்டியாக இருக்கும் அளவில் சிறிய பெட்டி இது x y z அளவு dx dz மற்றும் இந்த திசை dy எனவே கனஅளவு கூறு dx dy dz ஆக இருக்கும் நமக்கு முன்பே தெரிந்த அலகு வெக்டர் x y மற்றும் z இவை வெளியிடத்தில் குறிக்கப்பட்டுள்ளது இவை நிலையான அலகு வெக்டர்கள் அவை திசையை மாற்றாது வெளிப்படையாக அதன் அளவு 1 ஆகும் dV dxdydz அடுத்து உருளை ஆய முறையை கருத்தில் கொள்வோம் இது உருளை சமச்சீர் கொண்ட சூழ்நிலைகளை கையாளும் போது பயனுள்ளதாக இருக்கும் அதாவது z அச்சை பொறுத்து சமச்சீர்நிலை உள்ளது நீங்கள் z அச்சில் சுற்றிச் செல்லும் போது எதுவும் மாறாது எனவே முதலில் ஒரு ஆய முறையை உருவாக்குகிறேன் இது எனது அசல் x y மற்றும் z ஆய முறை உருளை ஆய முறைகளில் ஒரு புள்ளியை ஆதியிலிருந்து xy தளத்தில் உள்ள அதன் தூரத்தின் அளவுகள் மூலம் குறிப்பிடுகிறேன் நாம் இதை s என்று அழைக்கப் போகிறோம் கிரிஃபித்ஸ் புத்தகத்தில் பயன்படுத்திய குறியீட்டைப் பயன்படுத்துகிறேன் பின்னர் x அச்சில் இருந்து கோணத்தை அளவிடுகிறோம் நான் இதை ஃபை என்று அழைக்கப் போகிறேன் பின்னர் xy தளம் அல்லது z ஆய தொலைவிலிருந்து உயரம் இதை நான் z என்று அழைக்கப் போகிறேன் எனவே இது ρ வால் குறிப்பிடப்படுகிறது ρ அல்ல நான் சொன்னது s s ஃபை மற்றும் z இந்த அமைப்பைக் குறிப்பிட எனக்கு மூன்று ஆயத்தொலைவுகள் தேவை நாம் இதற்கு s ஃபை மற்றும் z என்று பெயரை கொடுத்துள்ளோம் இதன் தொடர்பை இப்போது நீங்கள் பார்க்கலாம் s ஆனது இவற்றிற்கிடையேயான தொடர்பின் வர்க்கமூலம் கார்ட்டீசியன் ஆயத்தொலைவுகள் x வர்க்கம் கூட்டல் y வர்க்கம் டேன்ஜெண்ட் ஃபை y இன் கீழ் x மற்றும் z என்பது z ஆகவும் இருக்கும் இந்த சமன்பாடுகளை தலைகீழாக மாற்றுவதன் மூலம் நான் x சமம் s கொசைன் ஃபை மற்றும் y சமம் s சைன் ஃபை எனவும் எழுதலாம் s x2y2 tanϕ yx x scosϕ y ssinϕ அலகு வெக்டர்களைப் பார்ப்போம் உருளை ஆயத்தொலைவுகளில் உள்ள அலகு வெக்டர்களைப் பார்த்தால் இந்த கோணம் ஃபை இந்த தூரம் s மற்றும் இந்த உயரம் z ஆகும் s திசையில் உள்ள அலகு வெக்டர் ஆதியிலிருந்து விலகிச் செல்லும் திசையில் இருக்கிறது இயற்கையாகவே நான் வேறு புள்ளிக்குச் சென்றால் அதாவது இந்த இடத்தில் சென்றால் s அலகு வெக்டரின் திசை மாறியிருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இந்த s அலகு வெக்டர் ஆதியிலிருந்து விலகிச் செல்கிறது மேலும் இது அந்தரத்தில் பொருத்தப்படவில்லை இது நீங்கள் எந்த புள்ளியில் இருக்கிறீர்கள் என்பதைப் பொறுத்தது பின்னர் நான் xy தளத்தில் s அலகு வெக்டருக்கு செங்குத்தாக இருக்கும் அலகு வெக்டர் ஃபை ஐ வரையறுக்கிறேன் எனவே ஃபை என்பது நான் காண்பிக்கும் இந்த சிகப்பு அலகு வெக்டர் மேலும் இது அந்தரத்தில் பொருத்தப்படவில்லை மற்றும் 3 வது z அலகு வெக்டர் ஆகும் இது கார்ட்டீசியன் ஆய முறையை போல் அந்தரத்தில் நிலைகொண்டுள்ளது இந்த வரைபடத்திலிருந்து s அலகு வெக்டர் கொசைன் ஃபை x அலகு வெக்டர் கூட்டல் சைன் ஃபை y அலகு வெக்டர் என்றும் ஃபை அலகு வெக்டர் மைனஸ் சைன் ஃபை x அலகு வெக்டர் கூட்டல் கொசைன் ஃபை y அலகு வெக்டர் மற்றும் z ஆனது z என்பதையும் நீங்கள் காணலாம் s cosϕx sinϕy ϕ sinϕx cosϕy z z இந்த புள்ளியின் வெக்டர் நிலையில் இருந்து வெக்டரை காட்ட விரும்பினால் புள்ளி s ஃபை மற்றும் z இன் வெக்டர் நிலை இது s திசையில் வெக்டர் மற்றும் z இன் கூட்டுத் தொகையாக இருக்கப் போகிறது எனவே வெக்டர் r ஆனது s திசையில் s கூட்டல் z திசையில் z ஆக கொடுக்கப்படுகிறது இது புள்ளியின் நிலை ஆக இருக்கிறது ஆதியிலிருந்து அந்த புள்ளி வரை உள்ள வெக்டர் உருளை ஆய முறையில் கோடு கூறுகள் பரப்பு கூறுகள் மற்றும் கன அளவு கூறுகளைப் பார்ப்போம் எனவே நான் புள்ளி s ஃபை மற்றும் z இலிருந்து s கூட்டல் ds ஃபை கூட்டல் d ஃபை மற்றும் z கூட்டல் dz எனப்படும் மற்றொரு புள்ளிக்கு சென்றால் அதன் கோடு கூறு dl ஆனது வடிவியல் ரீதியாகப் பார்ப்போம் அது எப்படி இருக்கிறது நான் இங்கு ஒரு புள்ளியை எடுத்தேன் அது s ஃபை மற்றும் z மேலும் r வெக்டரால் அதன் நிலை கொடுக்கப்படுகிறது இது s s கூட்டல் z z ஆகும் அடுத்த புள்ளி அருகிலுள்ள s ஃபை கூட்டல் d ஃபை z கூட்டல் dz ல் உள்ளது எனவே r கூட்டல் dr பெறப்படுகிறது அல்லது இதை dl எழுதலாம் இது s லிருந்து ds என அதிகரிக்கும் தூரத்திற்கு செல்வதன் மூலம் பெறலாம் s கூட்டல் ds இதை இங்கேயே எழுதலாம் நான் முன்பு கூறியது போல் s நிலைப்படுத்த படவில்லை எனவே s ன் திசையையும் மாற்றுகிறேன் s கூட்டல் z கூட்டல் dz இது நிலைநிறுத்தப்பட்டது எனவே முதல் அடுக்கை மட்டும் வைத்துக்கொண்டு இதை நான் s s கூட்டல் s ds அலகு வெக்டர் என எழுதலாம் இது அலகு வெக்டரில் ஏற்பட்ட மாற்றம் பிளஸ் ds அதாவது s திசையில் தூரத்திலுள்ள மாற்றும் கூட்டல் z திசையில் z அலகு வெக்டர் கூட்டல் dz z இது இடக்கை பக்கத்தில் உள்ள r க்கு சமம் அதாவது s அலகு வெக்டர் s கூட்டல் z dz கூட்டல் dl சில பதங்களை ரத்து செய்வோம் s s ரத்தாகும் இது z z கூட்டல் dl இந்த பதம் வலக்கைப் பக்கம் உள்ள z z உடன் ரத்தாகும் எனவே dl சமம் s ds கூட்டல் ds s கூட்டல் dz z என கிடைக்கும் நான் s திசையில் ds தூரம் நகர்ந்தால் எனக்கு ds s என்னும் வெக்டர் கிடைக்கும் நான் z திசையில் dz தூரம் நகர்கிறேன் நான் ஒரு வெக்டர் dz z அலகு வெக்டர் சேகரிக்கிறேன் இது கூடுதல் பதம் r ss zz r dr s ds s ds or ss zz dl ss sdsdss zdz dzz ds என்ன என்பதை பார்ப்போம் ds அலகு வெக்டர் மாறிவிட்டது எனவே xy தளத்தை பார்ப்போம் இது எனது x இது எனது y நாம் என்ன செய்தோம் என்றால் ds இப்படி இருந்தது இது சற்று மாறிவிட்டது இது ஃபை திசையில் சுட்டிக்காட்டி இருந்தது இப்போது அது ஃபை கூட்டல் d ஃபை திசையில் சுட்டிக்காட்டுகிறது இந்த மாற்றத்தை இந்த அலகு வெக்டரில் நீல நிறத்தில் காண்பிப்பேன் இந்த வெக்டர் அலகு வெக்டர் அல்ல இந்த வெக்டர் முதலில் இந்த மாற்றம் ஃபை திசையில் இருப்பதை கவனியுங்கள் இந்த அளவு இந்த நீளத்தின் d ஃபை மடங்காக இருக்கும் அது 1 எனவே இது s ds ஆக இருக்கும் அல்லது ds வெக்டர் அளவு என்பது ஃபை திசையில் ஒரு மடங்கு d ஃபை ஆக இருக்கப் போகிறது எனவே நான் dl என்ற கோடு கூறை s ds என எழுத முடியும் இது சமம் ஃபை திசையில் s d ஃபை கூட்டல் ds s கூட்டல் dz z இது உருளை ஆயத்தொலைவுகளில் உள்ள கோடு கூறு ஆகும் dl sds sdϕ dss dzz இது சரியான அர்த்தத்தைத் தருகிறது ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொரு பதமாக பார்த்தால் இது ஃபை திசையில் நகர்த்தப்பட்ட தூரம் இது s திசையில் நகர்த்தப்பட்ட தூரம் இது z திசையில் நகர்த்தப்பட்ட தூரம் அடுத்து மேற்பரப்பு கூறுகளை பார்போம் நான் உருளை ஆயங்களில் மேற்பரப்பு கூறுகளை பார்த்தால் நான் s க்கு செங்குத்தான பரப்பில் ஃபைக்கு செங்குத்தான பரப்பில் z க்கு செங்குத்தான பரப்பில் x y z ஐ பார்க்கிறேன் இது s அலகு வெக்டர் நான் s க்கு செங்குத்தாக இருக்கும் பரப்பை பார்த்தால் ஒரு கூறு இது போன்று xy தளத்தில் இருக்கப் போவதை நீங்கள் காணலாம் மேலும் இந்த பகுதியின் இரண்டாவது கூறு z திசையில் இருக்கப் போகிறது இதன் தூரமானது நாம் பார்த்தது போல s dஃபை மற்றும் அதன் உயரம் dz எனவே ஃபை திசையில் உள்ள பரப்பு கூறு s dz d ஃபை ஆக இருக்கும் இதன் அலகு தூர வர்க்கத்தில் இருப்பதை நீங்கள் காணலாம் அடுத்து ஃபை திசையில் எப்படி நான் z திசையில் ஃபை திசைக்கு செங்குத்தாக இருக்கும் ஒரு கூறு எடுக்கப் போகிறேன் இது ஃபை திசையில் உள்ள பரப்பிற்கு செல்கிறது ஃபை க்கு செங்குத்தாக இருக்கும் இந்த தூரம் ds ஆகவும் உயரம் dz ஆகவும் இருக்கும் எனவே ஃபை திசையில் ds ஆனது ds dz ஃபை திசையில் dz ஆக இருக்கும் நான் இங்கே s திசையை எழுதியிருக்க வேண்டும் நான் z க்கு செங்குத்தாக உள்ள பரப்பு கூறு பார்த்தால் அது ds ஆக இருக்கும் இதை நான் இவ்வாறு நகர்த்தும் போது ds மற்றும் s d ஃபை எனவே z திசையில் உள்ள பரப்பு கூறு ds மடங்கு s மடங்கு d ஃபை ஆக இருக்கும் இது z திசையில் உள்ளது இதை நீங்கள் விரைவாக உறுதிப்படுத்த முடியும் நான் xy தளத்தில் ஒரு அலகு வட்டத்தின் பரப்பை பார்த்தால் இது ஒரு அலகு வட்டம் என்று சொல்லலாம் அதாவது ஆரம் 1 அல்லது நீங்கள் ஆரம் r ஆகவும் எடுக்கலாம் எனவே பரப்பளவு தொகையீடு s ds d ஃபை s 0 முதல் R வரை மாறுபடும் d ஃபை 0 முதல் 2 பை வரை மாறுபடும் மேலும் நீங்கள் 2 பை மடங்கு s வர்க்கம் கீழ் 2 0 முதல் R வரை பெறுவீர்கள் இது உங்களுக்கு பை r வர்க்கத்தை வழங்குகிறது அல்லது ஒரு உருளை மேற்பரப்பளவின் இந்தப் பரப்பை நான் பார்த்தால் இந்த பரப்பு s திசையில் இருப்பதை நீங்கள் காணலாம் மேலும் நான் இதன் அளவைக் கணக்கிட்டு பார்த்தால் பரப்பானது தொகையீடு s இந்த மேற்பரப்புக்கு நிலையான ஆரம் R dz d ஃபை இது R dz என்பது உருளையின் உயரம் மடங்கு 2 பை என்பதாகும் அது 2 பை R h என்ற பழக்கமான விடையாகும் 2π 2πRh மூன்றாவதாக உருளை ஆயத்தொலைகளில் உள்ள கன அளவு கூறுகளை பார்ப்போம் நான் அதை பல வழிகளில் பார்க்க முடியும் ஒரு கன அளவு கூறு என்பது சில பரப்பளவு மடங்கு உயரத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை எனவே நான் விரும்பும் எந்தப் பரப்பையும் தேர்வு செய்யலாம் நான் அந்த பரப்பை z திசையில் எடுப்பதாக வைத்துக்கொள்வோம் நாம் பார்த்ததுபோல் இந்த பரப்பு ds மடங்கு s dஃபை ஐத் தவிர வேறில்லை எனவே s ds d ஃபை மற்றும் இந்த கன அளவு கூறுன் உயரம் dz எனவே நான் dz கொண்டு பெருக்கலாம் அது கன அளவு கூறு நீங்கள் மற்ற பரப்புகளை உருவாக்கலாம் எனவே இது சரியானது என்பதைக் கண்டறியவும் எனவே கன அளவு கூறு dv என்பது s ds d ஃபை dz ஆகும் dV sdsdϕdz